அனைவரையும் நேரியல் அளவீட்டு 2 விரிவுரைக்கு வரவேற்கிறேன் கடந்த விரிவுரையில் ஸ்கிரேவ் த்ரெட்டை அளவீடு செய்ய பிலோட்டிங் மைக்ரோமீட்டரை பார்த்தோம் இன்று மைக்ரோமீட்டர் கருவிகளையும் மற்றும் ஸ்லிப் காஜெசையும் பார்ப்போம் நாம் அடிப்படைகளை கடந்த விரிவுரையில் பார்த்தோம் இப்பொழுது ஒரு ப்ராபிளத்தின் தீர்வை பார்ப்போம் ஒரு ஸ்கிரிவ் கேஜ் 0 5 mm பிட்ச்சுடன் உள்ளது பிட்ச்சு இதுதான் மற்றும் இரண்டு கன்சிகிடிவ் திரெட்ஸ் தான் பிட்ச்சு P பிட்ச்சு 0 5 mm மற்றும் சர்குலர் ஸ்கேல் 50 டிவிஷனுடன் அலுமினியம் மெல்லிய தகடின் தடிப்பை அளவீடு செய்ய பயன்படுகிறது அளவீட்டை ஆரம்பிக்கும் முன் ஸ்கிரிவ் கேஜின் ஜாவ்ஸை ஒன்று சேர்ந்தால் 45 ஆவது பிரிவு மெயின் ஸ்கேல் கோடுடன் ஒன்று பட்டிருக்கும் இதில் பிழை உள்ளது மற்றும் மெயின் ஸ்கேளின் 0 சரியாக தென்படவில்லை தகடின் தடிமனை கண்டுபிடிக்க வேண்டும் மெயின் ஸ்கேல் ரீடிங் 0 5 mm மற்றும் 25 ஆவது பிரிவு மெயின் ஸ்கேல் கோட்டுடன் ஒன்று பட்டிருக்கிறது இந்த கருவி மூலம் எந்த ஒரு அளவீட்டு எடுக்க வேண்டுமானாலும் 0 விற்கு மாற்ற வேண்டும் கிரவுண்ட் ஸ்டேட்டில் 00 இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அல்லது அளவீட்டு எடுப்பதற்கு முன்னால் பொருளை ஸ்கரீவ் கேஜிற்கு உள்ளே வைத்து மற்றும் அதனின் ஜாஸ்கள் நெருக்கமாக உள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும் மற்றும் 0 பிரிவுகள் பொருந்துகிறதா என்று பார்க்க வேண்டும் பொருந்தவில்லை என்றால் அதில் பிழை இருக்கிறது என்று அர்த்தம் இந்தப் பிழையை தவிர்க்க வேண்டும் அல்லது இந்தப் பிழையை தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் முடிவில் பதில் கிடைக்கும் பொழுது அதில் பிழையை அழிக்க வேண்டும் அதிலிருந்து உங்களுக்கு கிடைப்பது தான் சரியான பதில் அதனால் 0 டையாமீடெர்லிங்கை நீங்கள் கண்டிப்பாக அளவீட்டு துவங்குவதற்கு முன் செய்ய வேண்டும் லீஸ்ட் கவுண்டை LC என்று குறிப்பிடலாம் அது ஒரு சர்குலர் ஸ்கேலில் பிட்ச் பிரிவுகளின் எண்ணிக்கை ஆகும் அதாவது 0 550 0 01 அதாவது mm ஆகும் நெகட்டிவ் அல்லது எற்றர் நெகட்டிவ் ஜீரோ எற்றர் என்பது 5 X LC ஆகும் அதாவது 5 X 0 01 அது 0 05 mm ஆகும் இப்பொழுது அளவிட்ட மதிப்பு என்பது மெயின் ஸ்கேல் ரீடிங் ஸ்கரீவ் கேஜ் ரீடிங் இனிஷியல் எற்றர் 80 mm ஆகும் Least Count L C pitchno of divisions on circularscale 0 05mm Measured value Main scale Reading Screw gauge Reading -Error 0 05 0 80 mm ஸ்கரீவ் கேஜிள் 0 ஆவது மெயின் ஸ்கேல் ரீடிங்கும் 5 ஆவது சர்குலர் ஸ்கேல் பிரிவு ஒன்றுபட்டு இருக்கிறது ஸ்கரீவ் கேஜின் சர்குலர் ஸ்கேல் பிரிவுகள் 50 ஆகும் இது ஒரு சுழற்சிக்கு மெயின் ஸ்கேளில் 0 5 mm நகரும் பந்தின் விட்டம் என்ன அதனால் ஸ்கரீவ் கேஜின் லீஸ்ட் கவுண்ட் LC பிட்ச் L நாம் இந்த பார்முலாவை பார்த்து இருக்கிறோம் அதாவது 0 அந்த பந்தின் விட்டம் 2 X 0 5 1 2 மில்லி மீட்டராகும் Least Count L C of the Screw Gauge Pitchn 0

01 1 2 mm அடுத்ததாக ஸ்லிப் காஜ் அல்லது காஜ் பிளாக்ஸ் பற்றி பார்க்கலாம் அவைகள் அரிப்புகள் மற்றும் சேதாரங்களுக்கு எதிராக போராடும் குணத்தை கொண்டது இதனால் குறுகிய நேரத்தில் உருவாகக்கூடிய சேர்க்கப்பட்ட பிழைகளைத் தவிர்க்கலாம் ஸ்லிப் காஜ் அடிப்படையில் நேரியல் அளவீட்டு என்பதைவிட எண்டு மெசர்மென்ட்டு என்றே சொல்லலாம் காஜ் பிளாக்ஸ் ஸ்வீடனில் 18 ஆவது நூற்றாண்டிள் காஜ் குச்சிகளாக மெஷின் ஷாப்களில் பயன்படுத்துவதை கண்டறியப்பட்டுள்ளது இன்றைய நவீன காலத்தில் ஸ்லிப் காஜ் அல்லது காஜ் பிளாக்ஸ் ஜோஹான்சன் ஒரு ஸ்வீடிஷ் ஆர்மொரி இன்ஸ்பெக்டர் செய்த மிகப்பெரும் வேலையினாள் தான் நடைமுறையில் இருக்கிறது அதனால் அதற்கு ஜோஹான்சன் காஜ் என்றும் அழைப்பார்கள் இதுதான் ஸ்லிப் காஜ் பிளாக் நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு எண்டு மெசர்மென்ட்டு கருவியாகும் உங்களிடம் 16 mm 30 mm 20 10 மற்றும் 9 இருக்கின்றது ஒரு மதிப்பு 79 மில்லிமீட்டராக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் இப்பொழுது அது 89 ஆக இருக்க வேண்டும் என்றால் 20 அல்லது 10 ஆக இருக்க நீங்கள் முயற்சிக்களாம் அது 79 ஆக இருந்தால் 60 எடுத்து 10 மற்றும் 9 எடுக்கலாம் இப்பொழுது மூன்று பிளாக்குகளை எடுத்துக் கொள்ளலாம் இந்த மூன்று பிளாக்குகளை சேர்த்தோ அல்லது ஒன்றின் மேல் ஒன்றை வைத்து எடுத்துக் கொள்ளலாம் ஒன்றின் மேல் ஒன்று வைக்கும் பொழுது நாம் பார்வெர்ட் மைக்ரான் அக்குரசியயை பார்க்கலாம் அதனால் அங்கே காஜ் பிளாக்ஸ் இடையில் எந்தவித இடைவெளியும் இருக்கக்கூடாது எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த காஜ் பிளாக்கில் எந்த மதிப்பையும் எடுத்து விடையை காணலாம் அவற்றில் நீங்கள் மூன்று எண்டு காஜஸ்சை எடுக்கலாம் உயரத்தை பொருத்து சரியாக அளவீடு செய்யலாம் இதுதான் காஜ் 1 காஜ் 2 மற்றும் காஜ் 3 60 10 79 ஓகே இதுதான் காஜ் பிளாக் ஷேப்ஸ் கிரேட்ஸ் சைசஸ் மற்றும் சர்பேஸ் பிளேட்ஸ் போல் கிரேட்ஸ்கள் நிறைய உள்ளன அப்கேஷனின் தேவைக்கேற்ப ஸ்லிப் காஜஸ் அடிப்படையில் மூன்று வடிவங்களில் வருகின்றது ரெக்டாங்குள் நடுவில் ஓட்டையுடன் ஸ்கொயர் மற்றும் நடுவில் ஓட்டை இல்லாமல் ஸ்கொயர் ரெக்டாங்குள் வகையை பார்க்கும் பொழுது அவைகள் வசதியானதாக இருப்பதால் பொதுவாக உபயோகப்படுத்தப்படுகிறது மற்றும் மிகவும் சிறிய இடத்திலும் அதிக எடை உபயோகப்படுத்த முடியாத இடத்திலும் பயன்படுத்தப்படுகிறது ஸ்கொயர் ஸ்லிப் காஜ் பெரிய மேற்பரப்பு பகுதி அரிப்பின் விகிதம் குறைந்தே காணப்படுகிறது அதை ஒன்றாக சுற்றும் பொழுது சிறப்பாக ஒட்டிக்கொள்ளும் வ்ருங் என்பது ஒரு ஆபரேஷன் வ்ருங் என்றால் என்ன நாம் முயற்சி செய்வது ஒரு பிளாக்கை எடுத்து பின் இன்னொரு பிளாக்கை எடுத்து ஆம் இதுதான் காஜ் 1 அல்லது ஒரு பிளாக் 1 மற்றும் இதுதான் பிளாக் 2 பிறகு G1 னை வைத்து அதன்மேல் நாம் G2 வை வைக்க முயற்சி செய்கிறோம் பிறகு அதை மைய கோடய் பொருத்து சுற்ற முயற்சி செய்யலாம் பிறகு G1 மற்றும் G2 ஒன்றின்மேல் ஒன்றாக வைக்கப்படுகிறது முதலில் அதை சறுக்கி ஒரு இடத்தில் வைக்க வேண்டும் பிறகு அதை சறுக்கி செங்குத்தாக வைக்க வேண்டும் பின்பு G2 வை சுழற்றி G2 மற்றும் G1 னை அலைன் செய்து வைக்க வேண்டும் இந்த ஸ்லய்டிங் மற்றும் ரொடேட்டிங் ப்ராசசே விரிங்கிங் ஆப்பரேஷன் அல்லது விரங் ஆகும் நடுவில் ஓட்டை உள்ள ஸ்கொயர் பிளாக் டய் ராட் பயன்படுத்துவதை அனுமதிக்கும் அதனால் உருவாக்கப்பட்ட ஸ்லிப் காஜஸ் விழாமல் இருப்பதை உறுதிப்படுத்தும் டய் ராட்ஸ் அடிப்படையில் நடுவில் ஒரு ராடும் அதன் முனையில் இரண்டு நட்ஸ் அல்லது இரண்டு இடைவெளிகள் அல்லது இரண்டு ஸ்டாப்பர்ஸ்கள் இருக்கும் ஸ்லிப் காஜஸ் உத்தரவாதமான துல்லியத்தை பொருத்து கிரேட்ஸ் பிரிக்கப்படும் அதாவது கிரேட் 2 கிரேட் 1 கிரேட் 0 கிரேட் 00 மற்றும் காலிபெரேஷன் கிரேட் ஆகியவைகள் ஸ்லிப் காஜஸின் ஐந்து கிரேடுகள் ஆகும் கிரேட் 2 வொர்க்ஷாப்பில் பயன்படுத்தப்படுகிறது கிரேட் 1 பொதுவாக டூல் ரூமில் பயன்படுத்தப்படுகிறது கிரேட் 0 ஸ்லிப் காஜசை ஆய்வு செய்ய பயன்படுத்தப்படுகிறது கிரேட் 00 ஸ்டாண்டர்ட்ஸ் அறையில் வைக்கப்பட்டு ஆய்வு மற்றும் அதிகப்படியான ப்ரிசிசன் கொண்ட காலிபெரேஷன் பயன்படுத்தப்படுகிறது சிறப்பான சார்ட்டில் கொடுக்கப்பட்டுள்ள ஸ்லிப் காஜசின் சரியான அளவுடன் சிறப்பு கிரேடான காலிப்ரேஷன் கிரேட் இருக்கும் மற்றும் அதனுடன் ஸ்லிப் காஜ் செட்டும் இருக்கும் இயக்குபவர் வேலை செய்யும் ஷாப் பிளோரில் இது உள்ளது பிறகு இது டூல் அறைக்கு எடுத்துச் சென்று உயர்ந்ததாக தொழிற்சாலையிலோ அல்லது நகரத்திலோ அல்லது மாநிலத்திலும் காலிபெரேட் செய்யலாம் பிறகு அது ஸ்டாண்டர்ட்டாக மாற்றப்படுகிறது கடந்த முறை நான் கூறியது போல இதுதான் மாவட்ட நிலை இதுதான் மாநிலத்து நிலை மற்றும் இதுதான் நாட்டின் நிலை மற்றும் இது உபயோகிப்பதற்கு சிறப்பான வகையாகும் நிஜத்தில் இவைகள் தான் 5 கிரேட் காஜ்கள் அல்லது ஸ்லிப் காஜ்கள் உள்ளன காஜ் பிளாக் ஸ்டாண்டர்ட் செட்டில் ஷேப்ஸ் கிரேட்ஸ் மற்றும் சைசில் மெட்ரிக் மற்றும் இஞ்சுகளில் கிடைக்கின்றது இன்றும் உலகில் சில பகுதிகளில் இஞ்சுகளை பெரிய அளவிற்காக பயன்படுத்துகிறார்கள் அதனால் தான் மெட்ரிக் மற்றும் இஞ்சுகளில் கிடைக்கின்றன மெட்ரிக் செட்டில் 31 48 56 மற்றும் 103 பீஸஸ் கிடைக்கின்றது நாம் பேசும் இந்த பீஸஸ் எவை இவைகள் தான் 1 2 3 4 5 பீஸஸ் எனவே நீங்கள் நிறைய பீஸஸ் அதாவது 103 பீஸஸ் 56 48 மற்றும் 31 வைத்திருக்கலாம் 103 பீஸஸ் என்று சொன்னாள் நீங்கள் தேவைப்பட்ட உயரத்திற்கு ஸ்லிப் காஜ் பிளாக்கை உருவாக்குவதற்கு இரண்டாவது டெசிமல் அல்லது மூன்றாவது டெசிமல் துல்லியத்திற்கு போகலாம் ஒரு சான்றாக செட்டில் இருக்கக்கூடிய 103 பீஸஸ் இவைகளைக் கொண்டது ஒரு பீஸ் 1 005 mm ஆகும் அதனால் மூன்றாவது டெசிமல் துல்லியத்தை நீங்கள் பெறலாம் 49 என்பதைப் பற்றி சொன்னால் அவை 1 1 to 1 49 வரையாகும் இதுதான் இரண்டாவது டெசிமல் ஆகும் அதனினும் துல்லியமாக வரும் பொழுது 0 01 மில்லிமீட்டருக்கு வரும் 49 பீஸ் வரம்பு போகும்போது அது 0 அதனுடைய ஸ்டெப் அளவு 0 5 மற்றும் 4 பீசஸ் வரம்பு 25 to 100 வரை போகும் மற்றும் அதுதான் 25 mm இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் 103 என்னவென்று என்பது நீங்கள் அனைத்தையும் கூட்டினால் 103 கிடைக்கும் நீங்கள் ஒரு பீஸ் துல்லியமான 1 005 பெறலாம் 49 பீசில் இதிலிருந்தே இந்த வரம்பை பெறலாம் மற்றும் இதனுடைய ஸ்டேப் அளவு 1 01ஆகும் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் ஒருவேளை உங்களிடம் 23 545 இருந்தால் பிளாக்கிளிருந்து உருவாக்கலாம் உதாரணமாக 1 005 நீங்கள் 1 005 என்று கூறினாள் இப்பொழுது அது 23 54 ஆகும் இதை வைத்து காஜ் 1 ரை உருவாக்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்து நான் அதை அழிக்க முயற்சி செய்வேன் மறுபடியும் நான் அதை எடுக்க முயற்சி செய்கிறேன் அது 1 இங்கே காஜ் 2 பிளாக் உள்ளது இப்பொழுது 23 எடுக்க முயற்சி செய்கிறேன் அது 21 500 ஆக மாறுகிறது அடுத்து 23 500 எடுத்து 1 500 ஆல் கழிக்கிறேன் எனக்கு 20 கிடைக்கிறது இதுதான் காஜ் 3 பின்பு இறுதியாக காஜ் 4 இன் காஜ் பிளாக் இங்கே இருக்கிறது அதனால் அது 00 000 அதனால் இது காஜ் 4 இப்பொழுது நான்கு காஜ் பிளாக்குடன் காஜ் 4 காஜ் 3 காஜ் 2 மற்றும் காஜ் 1 என்னால் உருவாக்க முடிந்தது 23 545 மில்லிமீட்டராகும் மைக்ரானின் துல்லியம் என்ன ஸ்லிப் கேஜை என்னால் எடுக்க முடிகிறது பிறகு என்னால் உயரத்தை அமைக்க முடிகிறது இப்பொழுது அந்த உயரத்தை வைத்து ஸ்குரு காஜை எடுக்க முடிகிறது பின்பு அதனை வெர்னியருடனும் ஹைட் கேஜுடன் கொண்டு சென்று இந்த உயரத்தை கண்டுபிடிக்க முடியும் இப்பொழுது நான் எண்டு மெசர்மென்ட்டிலிருந்து நேரியல் அளவீட்டு அல்லது வேறொரு எண்டு மெசர்மென்ட்டிற்கு மாற்றிக்கொண்டேன் இந்த கருவியின் மூலம் சரியான அளவினை எடுக்கலாம் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் ஒன்றை அகற்றி அல்லது வேலை செய்து அல்லது காஜுடன் தேர்வு செய்வதே காலிப்ரேஷன் ஆகும் ஸ்லிப் காஜின் வ்ரிங்கிங் பற்றி பார்க்கலாம் வ்ரிங்கிங் என்பது இரண்டு பிளாட் மற்றும் மென்மையான மேற்பரப்புகள் ஒட்டுதளே ஆகும் போர்ஸ் அப் அட்ஹெஸண் என்பதினால் இரண்டு பிளாக்குகளும் ஓரு பிளாக் போல் செயல்படும் ஸ்லிப் காஜசை வ்ருங் செய்யும் போது அதை திருப்பி மற்றும் ஸ்லிப் காஜசை கீழே விழுகிறதா என்பதை பார்க்க வேண்டும் அவை பசை இல்லாமல் சரியான தொடர்பில் இருக்க வேண்டும் தனிப்பட்ட பிளாக்கின் நிலையை மாற்றாமல் அதை கையாளப்பட்டு சுற்றி நகர்த்தல் வேண்டும் மேற்பரப்புகள் சுத்தமாகவும் தட்டையாக இருந்தால் பிளாக்கை பிறிக்கும் மெல்லிய லேயறின் தடிமனை புறக்கணிக்கும் வகையில் இருக்கும் அதாவது தெரிந்த டைம்மென்ஷினின் நிறைய பிளாக்ஸ்களின் ஸ்டாக்கிங் குறைவான பிழை உள்ள ஒட்டுமொத்த டைம்மென்ஷனை கொடுக்கும் எனக்கு 23 545 வேண்டுமென்றால் மற்றும் ஒரு பிளாக்கை பெறுவதற்கும் இது சாத்தியமான பிளாக்கை பெறுவதற்கும் மற்றும் அதன் போல் நிறைய கூட்டுகளை உருவாக்க வேண்டும் பிறகு மாடுலர் கான்சப்ட்டை பயன்படுத்தி பிளாக்கை உருவாக்கலாம் மாடுலர் கான்சப்ட் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படுகிறது இதுதான் வ்ரிங்கிங் ஆகும் நான் ஏற்கனவே கூறிய காஜ் 1 காஜ் 2 முதலில் சறுக்கி அழுத்தத்தை செலுத்தி பின்பு சறுக்கவும் இப்பொழுது அதை சுழற்றும் போது செங்குத்தாக மாறுகிறது இதுதான் G2 இதுதான் G1 இப்பொழுது G1 உள்ளே இருக்கிறது மற்றும் G2 வுடன் வரிசைப்படுத்தப்பட்டு இருக்கும் இதற்கு முன் நாம் பார்த்தோம் எப்படி ஸ்லிப் காஜை உருவாக்கலாம் ஸ்லிப் காஜ் அல்லது எந்த காஜை பற்றிப் பேசினாலும் அவை தட்டையாக இருக்க வேண்டும் மற்றும் அதன் மேற்பரப்புகள் அண்டுலேஷன் இருக்கக் கூடாது முதலில் அதனுடைய ரப்னஸ் மற்றும் ஸ்ட்ரயிட்ன்ஸ் நன்றாக இருத்தல் வேண்டும் மற்றும் 2D பெராமீடர் ரப்னஸ் 1D ஸ்ட்ரயிட்ன்ஸ் என்பது 1D பிறகு பிளாட்னஸ் பற்றி பார்ப்போம் பிளாட்னஸ் என்பது 3D பெறாமீட்டராகும் இங்கே இரண்டு பிளாட் பெயர்களான அப் மற்றும் டவுன் மற்றும் ஒரு மைக்ரான் துல்லியத்தை பற்றி பேசும்பொழுது அது முடிந்த வரை தட்டையாக இருக்க வேண்டும் ஸ்லிப் காஜசை உயர்ந்த துல்லியம் மற்றும் ப்ரசைஸாக உருவாக்குவதற்கு மெக்கானிக்கல் பொறியாளர்களுக்கு பெரும் சவாலாக உள்ளது துல்லியம் பிளாட்னஸ் பாரலலிசம் சுரபேஸ் தரம் இவற்றை அளவீடு செய்து அவற்றை பராமரிக்க வேண்டும் United States Bureau of Standards and the German அவைகளால் பரிந்துரைக்கப்பட்டது சர்வதேச கிளைம்டு முறைகள் ஆகும் இந்தியாவில் ஸ்லிப் காஜை உருவாக்குவதற்கும் காலிபரெட் செய்வதற்கும் National Physics Laboratory ஸ்டாண்டர்ட்ஸ் வைத்திருக்கிறது ஸ்லிப் காஜசின் காலிபரேஷன் கம்பாரெட்டார் பயன்படுத்தி நேரடி ஒப்பீட்டின் மூலமாக நடக்கிறது ஆகையால் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஸ்டாக்கை தயாராக வைக்கவும் பிறகு காலிபரேட்டட் கிரேடை உருவாக்கி இரண்டிற்குமிடையே கம்பரட்டரை வைக்கவும் அந்த கம்பாரெட்டார் மெக்கானிக்கல் ஆப்டிகல் எதுவாக இருந்தாலும் இரண்டு உயரங்களையும் சரி பார்க்க முடியும் ஸ்லிப் காஜஸ் வழக்கமான இடைவேளைகளில் காலிபரெட் செய்ய வேண்டும் அதாவது அனைத்து அளவீட்டு கருவிகளும் வழக்கமான இடைவேளைகளில் காலிபரெட் செய்ய வேண்டும் சிறிதாக தேய்ந்துபோன ஸ்லிப் காஜ் தரத்திளும் மற்றும் மெட்டிரியளிலும் அழிவை உருவாக்கும் NPL வெவ்வேறு நிலைக்கு ஸ்க்ரீவ் காஜை காலிபரெட் செய்ய அட்டவணையை கொடுத்திருக்கிறது நுமெரிக்கல் ப்ராப்ளத்தை தீர்க்க ஒரு ஸ்லிப் காஜில் 87 இல் செட் செய்வோம் நிறைய பிளாக்குகள் இந்த ரேஞ்சுக்கு அதாவது 0 001 ஸ்டெப்பில் 9 பிளாக்குகள் உள்ளன 1 1 to 1 49 ஸ்டெப் சைசில் 49 பிளாக்குகள் 0 5 ஸ்டெப் சைஸ் உள்ளது 5 ஸ்டெப் சைசில் 19 பிளாக்குகள் பிறகு முடிவில் உங்களிடம் 1 பிளாக்கு இருக்கும் நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் என்றாள் 29 புள்ளிக்கு ஸ்லிப் காஜை உருவாக்க முயற்சிக்கிறோம் 29 758 ட்டிற்கு ஸ்லிப் காஜை உருவாக்க முயற்சிக்கிறோம் அதனால் 0 08 ட்டை கூட்டினாள் 9 பிளாக்குகள் இருக்கும் அதனால் நான் 29 578 எடுக்கிறேன் பிறகு 1 008 கழிக்கிறேன 750 கிடைக்கிறது அதை எடுக்க முயற்சிக்கிறேன் இங்கே அடுத்ததாக என்னிடம் 1 25 இருக்கின்றது பிறகு 1 250 காஜை எடுக்கிறேன் இதுதான் காஜ் 1 இதுதான் காஜ் 2 ஸ்லிப் காஜ் 1 ஸ்லிப் காஜ் 2 பிறகு என்னிடம் 27 500 இருக்கிறது அடுத்ததாக 7 5 கழிக்க வேண்டும் முடிவில் 20000 கிடைக்கிறது நான் 20000 த்தை எடுக்க்கிறேன் மற்றும் இது 0 என்னுடன் காஜ் 3 மற்றும் காஜ் 4 இருக்கிறது நான் முதலில் 20 வைக்கிறேன் இதுதான் காஜ் 4 பிறகு 7 5 காஜ் 3 யிலும் பின் 1 25 காஜ் 2 லும் வைக்கிறேன் பிறகு எனக்கு காஜ் 1 இருக்கிறது இப்பொழுது மொத்த உயரமும் 29 75 காஜ் நான் காஜை உருவாக்க சரியான வரிசைப்படுத்துவதற்க்காக வ்ரிங்கிங்கை பயன்படுத்தினேன் அடுத்ததாக 46 635 mm உள்ள ஸ்லிப் காஜை உருவாக்க வேண்டும் நீங்கள் பெட்டியை பார்க்க வேண்டும் மற்றும் படிகளைப் பார்த்து பெட்டியில் உள்ளவற்றை எடுக்க வேண்டும் அதாவது எழுத்துக்கள் உள்ளதை எடுக்க வேண்டும் 635 என்னவாக இருக்கும் அதனால் முதலில் 1 005 வை வைக்கிறேன் எனக்கு 45 630 கிடைக்கிறது பின் 1 130 வை கழிக்கிறேன் அதனால் எனக்கு 44 புள்ளி கிடைக்கிறது பின்பு நான் 4 500 கழிக்கிறேன் அதனால் எனக்கு 40 பிளாக்குகள் கிடைக்கிறது பெட்டியில் இருந்தாள் நான் 40 என்று நேரடியாக எழுதலாம் அல்லது நீங்கள் 20 மற்றும் 20 ஆக உருவாக்கலாம் இவையெல்லாம் பெட்டியில் உள்ளதை பொருத்து மற்றும் அதிலிருந்து தேர்ந்தெடுத்து தீர்க்க துவங்க வேண்டும் பின்பு முடிவாக நமக்கு 1 13 4 5 மற்றும் 40 பின்பு நீங்கள் ஒன்று சேர்க்க முயற்சித்து பதிலினை பெறலாம் Build Slip gauge for 29 250 G2 27 000 Build Slip Gauge for 46 635 mm 46 635 1 000 40 000 G4 00 000 இன்னொன்றை முயற்சி செய்யவும் அதாவது 57 895 mm கூட்டல் டைமென்ஷன் செட்டாக தேவைப்படுகிறது அது ஸ்லிப் காஜின் உதவியுடன் துல்லியமாக எடுப்பதற்கு முயற்சி செய்வோம் இரண்டு செட்ஸ் ஆன M 45 கிரேட் 0 மற்றும் M 112 கிரேட் கிடைக்கின்றது அதனுடைய வரம்பு மற்றும் பீஸ்சின் எண்ணிக்கையும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இதுதான் கிரேட் 0 வுக்கு மற்றும் இதுதான் கிரேட் 2 டிற்கு ஆக 2 செட்ஸ்கள் உள்ளன நீங்கள் 57 895 வை உருவாக்க வேண்டும் இதுதான் அனுமதிக்கப்பட்ட பிழையாகும் இதை பயன்படுத்தி சராசரி நீளத்தை கிரேட் 0 மற்றும் கிரேட் 2 விற்க்கு குறிக்கலாம் இவைகள் தான் கிரேட்ஸ் மற்றும் இவைகள் தான் பிழைகள் செட் ஆகும் எந்த செட்டை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடியுங்கள் அந்த செட்டின் டைம்மென்ஷன் வரம்பயும் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே இருப்பது தான் நீளம் மற்றும் இவைகள்தான் யுனிட்ஸ் மற்றும் அவைகள் தான் அனுமதிக்கப்பட்ட பிழையாகும் மற்றும் கிரேட்ஸ்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன அதைத் தீர்க்க முயற்சிக்க வேண்டும் என்றால் இதுதான் M 45 மற்றும் இதுதான் 57 005 வை முதலாக எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது இது 56 890 ஆகும் பின்பு அது 1 அதனால் அது 55 800 அதன் பிறகு இது 1 800 பின் அது 54 பிறகு அது 4 பின் அது 50 ஆகும் அதிகப்படியான அனுமதிக்கப்பட்ட டாலரன்ஸ் என்ன அதிகப்படியான உயர்ந்த டாலரன்ஸ் கிடைக்க இதை பின்பற்ற வேண்டும் M45 57 005 G1 55 890 1 090 G2 55 800 G3 54 000 4 000 G5 00

00055 mm Maximum Dimension 57 89555 mm Minimum Dimension 57 895 - 0 89445 mm Range Maximum - Minimum 57 89555 - 57 0211 mm நீக்கக்கூடிய டாலரன்ஸ் 10 ஆகும் 20 லிருந்து 60 வரம்புக்குள் அது இருந்தால் அது 15 ஆகும் ஆக அதிகப்படியான டாலரன்ஸ் 1010101015 ஆகும் அது 55 ஆகும் இப்பொழுது என்னவென்றால் ஒரு டிவிஷனும் 1100000 அது 0 00055 மில்லிமீட்டராகும் அதிகப்படியான டைமென்ஷன் 57 00055 மற்றும் குறைந்தபட்ச டைமென்ஷன் 57 895 0 00055 ஆகும் அதனால் வரம்பு என்பது Max Min ஆகும் இதைப் பயன்படுத்தி M 45 க்காக M மை போன்றே நம்மிடம் M 112 இருக்கின்றது இரண்டாவது செட்டானது M 112 இந்த ப்ராப்ளம் நாம் ஏற்கனவே செய்தது போன்றே தான் இருக்கும் இது இரண்டு சம்சிற்கும் 57 ஆக இருக்கும் M 45 மற்றும் M 112 ஆகிய இரண்டிற்கும் ஒன்றுதான் அதனால் அதிகபட்ச மேல் டாலரன்ஸ் 50505080 230 50 துகள் எல்லாம் கிரேட் 2 கிரேட் 1 கிரேட் 0 கிரேட் 2 விள் கொடுக்கப்பட்டுள்ளன இதனால் 50 50 80 ஆகியவைகள் கிரேட் 2 விளிருந்து வந்துள்ளது இப்பொழுது 230 பெருக்கி மேல் டாலரன்சை பெறலாம் 0023 மில்லிமீட்டராகும் பின்பு அதிகபட்ச கீழ் டாலரன்ஸ் 20202050 110 அதாவது 110X1100000 0 0011 மில்லிமீட்டராகும் மற்றும் அதிகப்படியான டைமென்ஷன் இந்த கிரேட் M 112 57 8973 மில்லிமீட்டராகும் மற்றும் குறைந்தபட்ச டைமென்ஷன் 57 0023 57 8939 மில்லிமீட்டராகும்

0011 mm Maximum Dimension 57 895 0 8973 mm Minimum Dimension 57 895 - 0 89555 mm →Grade 0 வரம்பு என்பது max min அதாவது 57 8973 to 57 8939 mm ஆகும் இப்போது ரேஞ்ச் என்பது தெளிவாக புரிந்திருக்கும் 005 இருக்கின்றது பிறகு உங்களுக்கு கிரேடு II மற்றும் இதற்கு முன் ரேஞ்ச் 57 89445 to 57 89555 மில்லிமீட்டராகும் இது 0 M 45 க்காக இப்பொழுது தெளிவாக பதிலை கூறலாம் துல்லியத்திற்காக கிரேட் II ஆன M 112 வை விட M 45 தேர்ந்தெடுக்கலாம் இதேபோன்ற ப்ராப்ளத்தை நீங்கள் தேர்வில் எதிர்பார்க்கலாம் ஸ்லிப் காஜ் நேரியல் அளவீட்டுற்காக பயன்படுகிறது நேரியல் அளவீட்டு நல்லது தான் ஆனால் எண்டு மெசர்மென்ட் சிறந்த துல்லியத்தை கொடுக்கும் டைமென்சனின் தேவைக்கேற்ப ஸ்லிப் காஜை பயன்படுத்தி பிளாக்கை உருவாக்கலாம் பின்பு உயரத்தையும் அல்லது நீளத்தையும் அளவீடு செய்ய முயற்சிக்கலாம் இதனை பரிசீலனை செய்ய முதலில் முன்னுரையை பார்த்தோம் பின்பு பல்வேறு வழிகாட்டுதல்களைப் பார்த்தோம் அதனால் வழிகாட்டுதல்களான ரீடபிலிடி ரிலியபிலிட்டி ரிப்பிட்டபிலிட்டி ப்ரெஸிஸன் துல்லியம் ஆகியவற்றை நாம் பார்த்தோம் பின்பு அளவீடு செய்யக்கூடிய ஆக்சிசும் காம்பொனன்ட்டின் ஆக்ஸிஸ் ஒத்துப்போவதை பார்த்தோம் பின்பு சர்பெஸ் பிளேட் பற்றி பார்த்தோம் பின்பு வி பிளாக் பார்த்தோம் வி பிளாக் இப்படி தான் இருக்கும் உயரத்தை அளவீடு செய்ய சர்க்குலர் ஒன்றைப் பார்த்தோம் மற்றும் பல்வேறு கிராஜுவேடட் ஸ்கேல்ஸ் மற்றும் அளவுகோல் கருவிகளான வெர்னியர் காலிபர் மைக்ரோமீட்டர் ஹெயிட் காஜ் பின்பு இறுதியாக ஸ்லிப் காஜின் பயன்பாட்டினை பார்த்தோம் நம் நண்பர்களுக்கு ஒரு சிறிய அசைன்மென்ட் தர விரும்புகிறேன் ஒரு திருகுவை எடுக்கலாம் பின்பு அதன் டைமென்ஷனை கண்டுபிடிக்கலாம் அதற்கு எதிர் பகுதியும் உண்டு திருகுவின் விட்டத்தை அளவீடு செய்ய ஸ்குரு காஜ் அல்லது வெர்னியர் காலிபரை பயன்படுத்தலாம் இதுதான் முதல் விஷயம் இரண்டாவதாக நான் கோணத்தை அளவீடு செய்ய வேண்டும் தரேட்சுக்கு இடையே உள்ள கோணத்தை அளவீடு செய்ய வேண்டும் கடைசியாக ட்ரில் செய்து அளவீட்டான 6 mm 8 mm பின்பு விட்டத்தை வெர்னியர் காலிப்பர் மூலம் அளவீடு செய்ய வேண்டும் முடிவு வருகிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும் இந்த 3 வகுப்பீடுகளும் உங்களுக்காக நீங்கள் அளவீடு செய்ய முயற்சிக்கும்போது சில முரண்பாட்டினை பெறுவீர்கள் அதற்கு காரணம் என்ன உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட திருகு அல்லது ட்ரில்லுக்கோ சரியான விடை கிடைத்திருந்தால் புத்தகத்தை வைத்து அல்லது விவரகுறிப்புடன் பொருந்துகிறதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள்